இதற்கு முந்தய வகுப்பில் நாம் இரட்டை மாறியின் பொருளாதார விளக்கத்தை பற்றி உரையாற்றினோம் மேலும் அதே உதாரணத்தைப் விரிவாக பார்த்தோம் வளத்தின் வலது புறத்தின் மதிப்பை நாம் அதிகரித்தால் முதலில் ஒரு சிறிய அளவிலான டெல்டாவால் வளத்தை வளர்த்துக் கொள்ளுவோம் மேலும் X1 மற்றும் X2 தயாரிப்புகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்ற அனுமானத்தின் கீழ் சிக்கலைத் தீர்த்தால் லாபம் அல்லது வருவாய் 2δ ன்மூலம் 2 அதிகரிக்கும் என்று நாம் கூறுகிறோம் எனவே முதலில் வளத்தை ஒரு சிறிய அளவு டெல்டாவால் அதிகரித்தால் லாபம் அல்லது வருவாய் 2 δ ஆக உயர்கிறது ஆகையால் ஒரு வளத்தின் மதிப்பு உகந்த நிலையில் 1 அலகு முதல் வளம் 2 ஆகும் இது Y1 2 மதிப்பு ஆகும் இப்போது இதன் பொருள் என்ன இதன் பொருள் இதுதான் இப்போது இந்த முதன்மை மாறி நிலையை நாம் தீர்வை பெற்று கொண்டோம் என்று வைத்துக் கொள்வோம் நாமும் இரட்டை மாறியின் மூலம் ஒரு தீர்வை அடைந்துள்ளோம் மேலும் Y1 2 என்று நமக்குத் தெரியும் எனவே நாம் மீண்டும் அதையே பார்ப்போம் அதாவது Y1 2 மற்றும் Y2 1 இது நமக்கு அதே 66 ஐக் தான் கொடுக்கும் இது உண்மையான விலை அல்ல இது ஒரு நிழல் விலை தான் ஏனெனில் 2 என்பது முதல் வளத்தின் உகந்த மதிப்பாகும் அதுபோல் 1 என்பது உகந்த நிலையில் இரண்டாவது வளத்தின் மதிப்பாகும் ஒருங்கே அதன் மதிப்பு 66 ஆகும் இது இந்த தயாரிப்புகளை 10 மற்றும் 9 க்கு விற்பதன் மூலம் கிடைக்கும் வருவாயைப் போன்றது அதே தயாரிப்பு பெற முறையே 66 ஆகும் இது சிக்கலை அணுகுவதற்கு மற்றொரு வழி ஆகும் இதன் காரணமாக இது நிழல் விலை என்று அழைக்கப்படுகிறது இப்போது நாம் இந்த சிறிய பகுப்பாய்வைச் செய்துள்ளோம் என்று கருதுகிறேன் நாம் அதை ஒரு சிறிய அளவு δ அதிகரித்தால் வருவாய் விலை 2 δ அதிகரிக்கும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது எனவே எடுத்துக்காட்டுக்காக 21 22 ஆகிறது என்றால் 66 68 ஆக மாறும் என்பதை நாம் உணர முடிகிறது ஆகவே இந்த வளத்தினை அதிகரிக்க 1 கூடுதல் அலகு வருவாயை 2 ஆல் அதிகரிக்க முடியும் என்பதை நாம் நன்கு அறிவோம் எனவே நாம் சந்தைக்குச் சென்றால் தான் இந்த வளத்தின் கூடுதல் அலகை வாங்க முடியும் எனவே நாம் சந்தைக்குச் சென்று வளத்தின் இந்த கூடுதல் அலகு வாங்கும்போது நாம் இப்போது ஒரு விஷயத்தில் ஆர்வமாக கவனிக்க வேண்டி உள்ளோம் இந்த வளத்தை நம்மால் முழுமையாக வாங்க முடிந்தால் இந்த வளமானது வருவாயை 2 ஆக அதிகரிக்கப் போகிறது என்பதை நாம் நன்கு அறிவோம் இந்த வளத்தின் கூடுதல் அலகு வருவாயை 2 ஆக அதிகரிக்கப் போகிறது எனவே இந்த ஆதாரம் கூடுதல் அலகாக போகிறது என்றால் நமக்கு 2 க்கும் அதிகமாக செலவாகும் பின்னர் நாம் அதை வாங்க மாட்டேன் ஏனென்றால் நாம் அதை 2 க்கு மேல் வாங்கினால் நமது வருவாய் 2 மட்டுமே அதிகரிக்கும் அதனால் நாம் நஷ்டம் அடைவோம் எனவே நாம் அதை வாங்க மாட்டோம் நாம் அதை 2 க்கு வாங்கினால் நாம் அதை 2 க்கு வாங்குகிறோம் என்று நமக்குத் தெரியும் வருவாய் இன்னும் 2 ஆக இருக்கும் ஆக நாம் கூடுதல் லாபம் ஈட்டுவோம் இப்போது சந்தை வகை பிரதிநிதித்துவமானது இரட்டை மாறி மூலம் குறிக்கப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சந்தை நமது இரட்டை மாறி பற்றி அறிந்திருந்தால் இந்த வளத்தின் விளிம்பு மதிப்பு 2 என்ற வருவாய்யை புரிந்து கொண்டால் இந்த வளத்தின் கூடுதல் அலகு விலையும் 2 ஆகும் எனவே இந்த வளமானது உகந்த நிலையில் வளத்தின் விளிம்பு மதிப்பு என அழைக்கப்படுகிறது இது நிழல் விலை என்றும் அழைக்கப்படுகிறது அந்த பொருளின் கூடுதல் அலகு நாம் வாங்கக்கூடிய கற்பனை விலை எனவே இது உகந்த நிலையாகும் அதாவது நிழல் விலை அல்லது வளத்தின் விளிம்பு மதிப்பு என்று அழைக்கப்படுகிறது சிறிய விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த வளத்தின் 1 யூனிட் வருவாயை 2 ஆக அதிகரிக்கப் போகிறது என்பது நமக்குத் தெரிந்தால் இந்த வளத்தின் மேலும் 1 யூனிட்டைச் சேர்ப்பதைத் தொடர முடியுமா மற்றும் அதே விகிதத்தில் வருவாயை அதிகரிக்க முடியுமா இல்லை என்பதே அதற்கான பதிலாகும் கணித ரீதியாக அந்த கேள்வியை நாம் δ வைத்தால் 1 கிடைக்கும் என்றால் அதன் வலது புறம் 22 ஆகலாம் எனவே 66 என்பது 68 ஆகும் 100 க்கு சமமான டெல்டாவுக்கு இது உண்மையா என்றால் அதற்கு பதில் இல்லை ஏனென்றால் இந்த டெல்டா அளவை நாம் ஒரு கட்டத்தில் அதிகரித்துக்கொண்டே இருப்பதால் என்ன நடக்கும் என்பது அடிப்படையம் மாறும் X1 மற்றும் X2 ஆகியவை தொடர்ந்து அடிப்படையாக இருக்கின்றன என்று நாம் ஆரம்பித்தபோது அதுவே காரணம் ஒரு கட்டத்தில் நாம் இந்த டெல்டாக்களைச் சேர்க்கும்போது அடிப்படை மாறும் எனவே இந்த விகிதாச்சாரம் மாறாது முழு இரட்டை மாறி இது ஒரு புதிய இரட்டை மாறியின் தீர்வை ஏற்படுத்தும் பின்னர் அந்த புதிய இரட்டை மாறியின் தீர்வுக்கு விளக்கம் ஏற்பட வேண்டும் கையாளும் விதத்தின் ஒரு பகுதியாக இதை 21 இல் வைப்பதற்கு பதிலாக ஒருவர் 40 போன்ற பெரிய மதிப்பை கொண்டு வைத்திருக்க முயற்சி செய்யலாம் அதனடிப்படையில் வேறு ஏதேனும் தீர்வு உருவாகியுள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் மேலும் நாம் X1 மற்றும் X2 இரண்டை மாறியும் உருவாக்க மாட்டோம் உகந்த வார்த்தை இரட்டை மாறி விளக்கத்தில் பயன்படுத்தப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம் எனவே இதன் பொருள் வளத்தின் மதிப்பிற்கு உகந்ததாகும் எனவே நாம் ஒரு சிறியதைச் சேர்க்க விரும்பினால் அந்தக் கட்டத்தில் இருந்து நமக்கு உகந்த தீர்வு இருந்தால் a இதுதான் δ அதன் மதிப்பு ஆகவே அந்த வளத்தின் கூடுதல் அலகு வாங்க அல்லது வாங்குவதற்கு நாம் செலுத்த வேண்டிய விலை இது ஆகும் இப்போது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் இது குறித்து மேலும் விவாதிக்கலாம் நிரப்பு மந்தநிலையையும் இந்த குறிப்பிட்ட உதாரணத்தை நாம் பயன்படுத்திய முதன்மை நிலையானவற்றிலிருந்து இரட்டை மாறியின் உகந்த தீர்வைப் பெறுவதற்கான யோசனையையும் புரிந்துகொள்வதற்கு ஏற்கனவே நாம் பார்த்த இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இப்போது இதுதான் இதற்கு உகந்த தீர்வு ஆகும் இரட்டை மாறி இங்கே குறிக்கப்பட்டுள்ளது உகந்த தீர்வு இந்த Z 18 உண்மையில் உகந்த தீர்வு என்பதை நாம் நன்கு அறிவோம் சாத்தியமான தீர்வை விட இது மிக உகந்த தீர்வு ஆகும் எனவே இதற்கு Z 18 என்பது உகந்த தீர்வு ஆகும் இதன் அடிப்படையில் u1 u2 u3 ஆகியவை வழங்கப்படுகின்றன இப்போது நிரப்பு மந்தநிலையைப் பயன்படுத்துவோம் மேலும் இரட்டை மாறியின் தீர்வைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் இப்போது இரட்டை மாறியின் தீர்வு Y1 1 Y2 1 7 11 18 ஆகும் எனவே ஒவ்வொரு யூனிட் மதிப்பும் 1 உயர சாத்தியமானது எனவே இந்த முறை உகந்ததாகும் இப்போது என்ன நடக்கிறது இப்போது நாம் X1 3 X2 2 என்ற தீர்வைப் பயன்படுத்தினால் இப்போது 3 4 7 ஆகும் u1 என்பது 0 க்கு சமம் எனவே u1 0 என்பது Y1 தீர்வாக உள்ளது மேலும் நாம் Y1 1 ஐப் பெறுகிறோம் u1 0 இப்போது u1 0 என்றால் என்ன இதன் பொருள் என்னவென்றால் 7 என்பது வளஉயர்வுக்கு முழுமையாக உகந்ததாக பயன்படுத்தப்படுகிறது என்று அர்த்தம் எனவே உகந்த தீர்வை இந்த வளத்தை உயர்த்துவதற்கு முழுமையாகப் பயன்படுத்தும்போது இரட்டை மாரியின் மதிப்பு உயரும் மேலும் Y1 1 என்று உள்ளது எனவே வளத்தின் கூடுதல் அலகு 1 ஆக இருக்கும் பொது ஒரு குறிப்பிட்ட விலையில் வாங்கப்பட வேண்டும் இப்போது நாம் மூன்றாவது கட்டுப்பாட்டு முறையை எடுத்துக் கொண்டால் 4X1 5X2 u3 26 என்று கிடைக்கும் எனவே X1 3 X2 2 என்றால் 12 10 22 எனவே u3 4 என்றால் இந்த வளத்தின் 4 அலகுகள் கிடைக்கின்றன இதன்முலம் இந்த ஆதாரம் 26 ஐ முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்று அர்த்தம் எனவே மந்தமான மாறி தீர்வில் உள்ளது என்றால் வளத்தை முழுமையாகப் பயன்படுத்தவில்லை மந்தமான மாறி தீர்வில் இருக்கும்போது u3 ல் இதற்கான தீர்வில் உள்ளது Y3 0 ஆகும் அதாவது Y3 0 ஆகிறது இந்த தீர்வில் Y3 0 என்று உள்ளது இதுவும் தெளிவாகிறது ஏனெனில் Y1 1 Y2 1 மாற்றாக Y3 0 ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த மூன்றாவது வளத்தை முழுமையாகப் பயன்படுத்தாதபோது அப்பொழுது u3 ல் தீர்வு உள்ளது அதனுடன் தொடர்புடைய முடிவு மாறி Y3 யும் 0 ஆகும் இதன் பொருள் என்னவென்றால் இந்த வளத்தின் விளிம்பு மதிப்பு மூன்றாவது வளம் 0 ஆகும் எனவே நாம் ஒரு கேள்வியைக் கேட்டு பார்க்க வேண்டும் மூன்றாவது வளத்தின் விளிம்பு மதிப்பு 0 ஆக இருக்க முடியுமா இந்த ஆதாரம் முழுமையாகப் பயன்படுத்தப்படாததால் பதில் ஆம் என்பதே எனவே நாம் முதல் தயாரிப்பில் 3 மற்றும் இரண்டாவது தயாரிப்பில் 2 ஐ உருவாக்கும் போது இந்த வளத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தவில்லை சில ஆதாரங்கள் ஏற்கனவே நமக்கு கிடைத்த்து இருக்கின்றன எனவே அந்த கூடுதல் டெல்டாவை விலை கொடுத்து வாங்க நாம் சந்தைக்கு செல்ல விரும்ப மாட்டோம் ஆகவே நம்மிடம் உள்ளதைப் பயன்படுத்துவோம் இதற்கான கூடுதல் ஆதாரம் இல்லை அதனுடன் தொடர்புடைய எந்த விலையும் இதற்கு இல்லை வளத்தின் ஓரளவு மதிப்பை நாம் உகந்ததாகப் பயன்படுத்துவதற்கான காரணம் இதுதான் நாம் புறநிலை செயல்பாடுகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் 18 க்கு சமம் எனவே 26 x 0 18 ஆகும் இப்போது இந்த 26 வளங்கள் ஒரு பங்குக்கு 0 மதிப்பைக் கொண்டுள்ளன என்று அர்த்தமா உண்மையில் இல்லை அவை எதையாவது மதிப்புக்குரியவை ஆகும் ஆனால் நாம் அதை உகந்த தீர்வுகளின் அடிப்படையில் பார்த்தால் இது முற்றிலும் பயன்படுத்தப்படவில்லை ஏனெனில் கூடுதல் பொருளை விலைக்கு வாங்க நாம் சந்தைக்கு செல்லமாட்டோம் என்பதை உணர்ந்துள்ளோம் எனவே நிழல் விலை ௦ ஆகும் மேலும் உகந்த நிலையில் இந்த வளத்தின் விளிம்பு மதிப்பும் 0 ஆகும் எனவே ஒரு வளத்தைப் பயன்படுத்தும்போது முழுமையாக மந்தமான மாறி 0 ஆகும் இரட்டை மாறியின் மதிப்பைக் கொண்டுள்ளது வளத்தை முழுமையாகப் பயன்படுத்தாதபோது மந்தமான மாறி நேர்மறையானது மற்றும் இரட்டை மாறி உகந்த அளவில் ஒரு சிறிய மதிப்பைக் கொண்டிருக்காது எனவே இது இரட்டை மாறியின் பொருளாதார விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது நேரியல் நிரலாக்கத்தின் மேலும் ஒரு அம்சத்தை இந்த எடுத்துக்காட்டின் மூலம் இரட்டை சிம்ப்ளக்ஸ் வழிமுறையைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் முதன்மை மற்றும் இரட்டை தீர்வுகளை புரிந்து கொள்ள சிம்ப்ளக்ஸ் மற்றும் இரட்டை சிம்ப்ளெக்ஸையும் மறுபரிசீலனை செய்வோம் மேலும் இதன் விளக்கம் என்ன என்பதையும் பார்ப்போம் எனவே இந்த முறையின் சிக்கலை காண்போம் நாம் ஏற்கனவே மினிமைசேஷன் ப்ராப்லதை பற்றி பார்த்துள்ளோம் மேலும் விரைவில் இந்த மாறியை 7X1 5X2 0X3 0X4 விரைவாக குறைப்போம் இப்பொழுது X1 X2 ≥ 4 5X1 2X2 ≥10 இந்த சமன்பாடை எடுத்துக்கொள்வோம் எனவே X3 மற்றும் X4 ஐ 2 மந்தமான எதிர்மறை மாறிகள் உள்ளன எனவே நாம் சிம்ப்ளக்ஸ் முறையை கையாண்ட பொழுது அதில் 2 செயற்கை மாறிகளை சேர்த்துள்ளோம் நமக்கு 6 மாறி சிக்கல்கள் இருந்தது நாம் பெரிய M ஐப் பயன்படுத்தி அதை குறைக்க முயற்சி செய்தோம் எனவே இப்போது இந்த சிக்கலை சற்று வித்தியாசமாக தீர்க்க முயற்சிப்போம் எனவே இது நமது முதல் அட்டவணை ஆகும் எனவே என்ன நடந்தது நான் முதலில் தடையை 1 உடன் பெருக்கினேன் மேலும் இரண்டாவது தடையையும் 1 உடன் பெருக்கினேன் அதாவது நமக்கு கீழ்கண்ட சமன்பாடை X1 X2 X30X4 4 5X1 2X20X3 0X31X4 10 பெற்று கொள்ள இதுவரை நாம் சிம்ப்ளக்ஸ் முறையை பயன்படுத்தும் போது வலது புறத்தில் எதிர்மறை மதிப்பைப் பயன்படுத்தவில்லை வலது புறத்தில் எதிர்மறை மதிப்பு இருந்தால் நாம் கொடுக்கப்பட்ட சமாண்பாட்டை 1 உடன் பெருக்க வேண்டும் வலது புறம் எதிர்மறையாக இல்லை அப்போதுதான் நாம் தொடர முடியும் இப்போது நாம் அந்த குறிப்பிட்ட அனுமானத்தை மீறுகிறோம் அடையாள மேட்ரிக்ஸின் நலன்களுக்காக அந்த அனுமானத்தை மீறுகிறோம் இப்போது இதைச் செய்வதன் மூலம் நமக்கு X3 மற்றும் X4 க்கான அடையாள மேட்ரிக்ஸ் கிடைத்துள்ளது எனவே நாம் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஐ அடிப்படை மாறிகளாக வைத்திருந்தால் நாம் ஒரு அணுக முடியாத தீர்வைப் பெறுவோம் ஆனால் நாம் அடையாள மேட்ரிக்ஸ் பயன்படுத்தி என்ன செய்ய போகிறோம் என்று பார்ப்போம் எனவே நாம் இப்போது X3 மற்றும் X3 ஐ தொடக்க தீர்வாக வைத்திருக்கிறோம் ஏனெனில் நமக்கு அடையாள மேட்ரிக்ஸ் உள்ளது நம்மிடம் X3 4 X4 10 உள்ளது பின்னர் புறநிலை செயல்பாடு மதிப்பு cb அனைத்தும் 0 ஆகும் இப்போது நாம் வை கணக்கிடுவோம் அதன் மதிப்புகள் 7 5 0 மற்றும் 0 ஆகும் ஆனால் நாm அதன்மீது ஒரு கோடு போடவில்லை இப்போது நாம் இதற்கு முன்பு செய்யாத ஒன்றைச் செய்துள்ளோம் வலது புற மதிப்புகள் எதிர்மறையானவை ஆகும் எனவே இது அணுக முடியாததாக இருக்கிறது ஆனால் நாம் அதை மிக கவனமாகப் பார்த்தால் பெரிய M முறையில் நாம் செய்ததை உண்மையில் செயற்கை மாறிகளை தீர்வில் இடுவதன் மூலம் உண்மையான தீர்வை பற்றி பேசுவது சாத்தியமற்றது இதுதான் நாம் புறநிலை செயல்பாட்டை மதிப்பீடு செய்யாததற்குக் காரணம் ஆகும் எனவே இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்பது வலது புற மாறியின் மதிப்புகளை எதிர்மறையாக வைத்திருப்பதன் மூலம் அது சாத்தியமற்றது என்பதை வெளிப்படையாகக் கூறுகிறோம் பெரிய M முறைமையில் நாம் ஒரு நேர்மறையான மதிப்பைக் கொண்ட செயற்கை மாறிகளை வைத்துள்ளோம் ஆனால் அடிப்படை உட்குறிப்பு என்னவென்றால் தீர்வு இன்னும் அணுக முடியாததாக இருக்கிறது இப்போது நாம் வெளிப்படையாக இயலாமையைப் இதன்முலம் அறிய முடிகிறது ஆனால் சுவாரஸ்யமான ஒன்றை நாம் இங்கு காண்கிறோம் இது ஒரு சிக்கலை சிறுமை ஆக்கி இருப்பதால் அதை அதிகபட்ச சிக்கலாக மாற்றுகிறோம் ஆக புறநிலை செயல்பாடு குணகங்கள் 7 மற்றும் 5 ஆகும் அதாவது 7 மற்றும் 5 ஆகும் இப்போது வலது புறங்களைப் பார்ப்பதன் மூலமும் ஐ பார்ப்பதன் மூலமும் சிம்ப்ளெக்ஸைப் புரிந்துகொண்டால் இப்போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் வலது புறம் அணுக முடியாதது எனக்கு வலது புறத்தில் எதிர்மறை மதிப்பு இருப்பதால் வலது புறம் அணுக முடியாததாக இருக்கிறது ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக இங்கே 7 5 0 மற்றும் 0 இன் எதிர்மறை மதிப்புகள் குறித்து நாம் மகிழ்ச்சியடைகிறோம் எனவே சில காரணங்களால் இந்த 2 நேர்மறையாக இருந்தால் இந்த 7 5 0 0 அது உகந்ததாக இருக்கிறது என்று கூறலாம் இப்போது இது முதன்மை மாறி நிலைக்கு ஒரு சாத்தியக்கூறைக் குறிக்கிறது என்பதையும் பார்த்தோம் மேலும் இந்த முதன்மை மாறி நிலையைப் பொறுத்தவரை உகந்த தன்மையைக் குறிக்கிறது ஆனால் இரட்டை மாறி தொடர்பாக சாத்தியக்கூறும் உள்ளது இன் எதிர்மறை இரட்டிப்பைக் குறிக்கிறது என்றும் நாம் ஏற்கனவே கூறினோம் எனவே இரட்டை மாறி 7 மற்றும் 5 உடன் சாத்தியமானது என்பதால் இது இப்போது மேலும் விளக்கப்படுகிறது இரட்டை மாறிக்கு சாத்தியமான வி 1 வி 2 v1 7 v2 ௫ ஆகும் இரட்டை மாறி சாத்தியமானதாகும் ஆனால் முதன்மை மாறியின் நிலையை அணுக முடியாதது எனவே நாம் என்ன செய்வது இந்த முதன்மை நிலை மாறியை நாம் சாத்தியமாக்க வேண்டும் எனவே இந்த முதன்மை நிலை மாறியை எதிர்மறைகளில் ஒன்றாக மாற்ற அல்லது இரண்டு மாறியின் எதிர்மறைகளும் வெளியே செல்ல வேண்டும் எனவே நாம் முதலில் அந்த மாறியை மிகவும் எதிர்மறையைக் கண்டுபிடித்து மாறி வெளியேறுகிறது என்று கூறுகிறோம் எனவே நாம் முதலில் அந்த மாறியை மிகவும் எதிர்மறையாகக் இருப்பதை கண்டுபிடித்து மாறி வெளியே செல்கிறது என்று கூறுகிறோம் எனவே இங்கே நாம் முதலில் மாறியை வெளிப்படுத்துகிறோம் வர வேண்டிய மாறி இப்போது வரிசை வாரியாக கணக்கிடப்படும் விகிதத்தால் கணக்கிடப்படுகிறது எனவே 7 5 5 2 கிடைக்கிறது எனவே சிறிய எண் 75 கொண்டு எனவே மாறி X1  என்ற சிறிய தீர்வை பெறுகிறது இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால் நிச்சயமாக முதன்மை நிலை மாறி எதிர்மறையாக இருக்க வேண்டும் எனவே நாம் பிரிக்கும்போது எதிர்மறை குணகங்களுடன் மட்டுமே வகுக்கிறோம் நேர்மறை குணகங்களுடன் நாம் பிரிக்க மாட்டோம் எடுத்துக்காட்டாக இதை 0 ஆல் 1 வகுக்க மாட்டோம் நாம் எதிர்மறையைப் பெற்றால் மீண்டும் எதிர்மறை குணகங்களால் வகுக்கவும் இதனால் பிவோட் உறுப்பு எதிர்மறை அளவை அடையும் பிவோட் உறுப்பு ஏன் எதிர்மறையாக இருக்க வேண்டும் பிவோட் உறுப்பு எதிர்மறையாக இருந்தால் அடுத்த மறு செய்கையில் இது நேர்மறையாக மாறும் எனவே அடுத்த மறு செய்கையை இந்த வழியில் வெளிப்படுத்திகிறோம் எனவே இது நமது அடுத்த மறு செய்கை ஆகும் இது பிவோட் உறுப்பு என்று நாம் ஏற்கனவே கூறினோம் இந்த மைய உறுப்பு எதிர்மறையானது எனவே இது நமது அடுத்த மறு செய்கை ஆகும் எனவே மாறி X1 மாறி க்கு பதிலாக X4 ஐ மாற்றுகிறது எனவே X3 மற்றும் X1 ஆகியவை தீர்வில் உள்ளன 0 மற்றும் 7 தீர்வாகும் எனவே இந்த மதிப்புகளைப் பெற மீண்டும் பிவோட் தனிமத்தின் ஒவ்வொரு வரிசையையின் மூலம் பிவோட் வரிசையின் ஒவ்வொரு உறுப்பையும் பிவோட் உறுப்பு மூலம் 5 ஆல் வகுக்கப்போம் மேலும் வலது புற மதிப்பு 2 ஐ பெறுவோம் எதிர்மறை அல்லாத மதிப்புடன் இது சாத்தியமாகிவிட்டது என்பதை இப்போது நீங்கள் இதன்முலம் புரிந்து கொள்ளமுடியும் மீண்டும் வரிசை செயல்பாடுகளைச் கணக்கீடு செய்யுங்கள் நமக்கு இங்கே 0 தேவை ஆகும் எனவே 0 1 25 என்பது 35 ஆகும் மேலும் விரைவில் நாம் 4 2 2 ஐப் பெறுகிறோம் இப்போது நாம் 0 115 0 மற்றும் 75 Cj Zj's ஐக் கணக்கிடுகிறோம் இப்போது மீண்டும் இங்கே நாம் அத்தைய உணர முடிகிறது Cj Zj's சரியா இரட்டை மாறி உண்மையில் சாத்தியமானது ஆனால் முதன்மை மாறியானது சாத்தியமற்றது ஆகும் இதன் காரணமாக ப்ரிமல் அணுக முடியாததாக இருக்கிறது இந்த மதிப்புகள் அனைத்தும் எதிர்மறையானவை என்பதால் இரட்டை மாறி சாத்தியமானது இன் எதிர்மறை இரட்டை மாறி ஆகும் எனவே நாம் இப்போது மீண்டும் இந்த மாறியை வெளியே தள்ளுகிறோம் இந்த மாறி முதலில் வெளியே செல்ல வேண்டும் ஆனால் X3 முதலில் வெளியே செல்கிறது அதனால் நாம் விகிதத்தை கணக்கிடுகிறோம் 115 35 ஆக 113 கிடைக்கிறது நினைவில் கொள்ளுங்கள் இது முதலில் வெளியேறும் இந்த தீர்வு முதலில் வர வேண்டும் பின்னர் இந்த தீர்வு வர வேண்டும் இது முதலில் வெளியே செல்கிறது இந்த வழிமுறையில் மாறி முதலில் வெளியேறும் மேலும் இதற்குப்பின் நுழைவு மாறி வருகிறது எனவே 115 35 என்பது 113 ஆகும் அதுபோல் 75 15 என்பது 7 ஆகும் மீண்டும் எதிர்மறை மதிப்புகளுடன் மட்டுமே பிரிக்கிறோம் சிறிய ஒன்று 113 ஆக இருக்கும் எனவே மாறி X2 ஒரு தீர்வுக்கு வருகிறது இப்போது நாம் இன்னும் ஒரு மறு செய்கை செய்வோம் மேலும் என்ன நடந்தது என்று பார்ப்போம் எனவே இப்போது இது முன்னிலை பெறுகிறது எனவே இந்த மாறி முன்னிலை பெற்று வந்திருக்கும் எனவே எக்ஸ் 2 மாறிக்கு பதிலாக எக்ஸ் 3 யாக மாற்றியுள்ளது எனவே நம்மிடம் ஏற்கனவே எக்ஸ் 2 எக்ஸ் 1 உள்ளது நம்மிடம் புறநிலை செயல்பாடு மதிப்புகள் உள்ளன இப்போது அதை மைய உறுப்பு 0 1 53 13 மற்றும் 103 ஆல் வகுக்கவும் இப்போது நமக்கு இங்கே 0 தேவைப்படுகிறது இது 25 முறைக்கு 1 ஆகும் மீண்டும் அந்த நடவடிக்கைகளைத் தொடர்ந்தால் நாமக்கு 23 கிடைக்கும் இப்போது முறையே 0 0 113 கழித்தல் 23 கிடைக்கும் இந்த தீர்வு இரட்டை மாறியில் சாத்தியமானது என்பதை இப்போது நாம் புரிந்துகொள்ள முடிகிறது முதன்மை நிலை மாறியானது சாத்தியமானதாகிவிட்டது எனவே இது உகந்ததாகும் எனவே இது 643 உடன் உகந்ததாகும் நாம் ஒரு சிறுமை சிக்கலை அதிகபட்ச சிக்கலாக மாற்றியதால் அதன் உண்மையான மதிப்பு 643 X1 23 X2 103 643 ஆகும் எனவே இந்த வழிமுறை டூயல் சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் என்று அழைக்கப்படுகிறது இது செயற்கை மாறிகள் பயன்படுத்தாத டூயல் சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது இது ஏன் டூயல் சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வழிமுறையில் நீங்கள் கவனமாகக் கண்டால் மறு செய்கைகளின் மூலம் இரட்டை மாறி சாத்தியமானது உகந்த நிலை திருப்தி அடைந்தது Cj Zj's மேலும் எதிர்மறைகளைக் கொண்டிருந்தது என்று அர்த்தம் எனவே இரட்டை மாறி மூலம் சாத்தியமானது முதன்மை நிலை மாறியானது சாத்தியமில்லை எனவே முதன்மை நிலை மாறியானதை சாத்தியமாக்க முயற்சித்தோம் முதன்மை நிலை மாறியானது சாத்தியமானவுடன் அது உகந்ததாகும் ஒரு வழக்கமான சிம்ப்ளெக்ஸில் முதன்மை நிலை மாறியானது எப்போதும் சாத்தியமானதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் Cj Zj's நேர்மறையான மதிப்புகளைக் கொண்டிருக்கும் எனவே இரட்டை நிலை மாறிகள் அணுக முடியாதவை மேலும் நாம் இரட்டை நிலை மாறியை சாத்தியமாக்குகிறோம் அனைத்து Cj Zj's எதிர்மறையாக இருந்தால் நமக்கு அது உகந்ததாக இருந்தது இரட்டை சிம்ப்ளக்ஸ் வழிமுறையில் இரட்டை மாறி எப்போதும் சாத்தியமானது முதன்மை நிலை மாறியானது அணுக முடியாதது முதன்மை நிலை மாறியானது சாத்தியமானவுடன் அது உகந்ததாக மாறும் எனவே ஒரு சிம்ப்ளக்ஸ் மற்றும் இரட்டை சிம்ப்ளக்ஸின் யோசனைகள் ஒன்றிணைந்தால் நேரியல் நிரலாக்க சிக்கல்களை மிகவும் திறம்பட தீர்க்க முடியும் எனவே வகுப்பில் இந்த இரண்டு கொள்கைகளையும் நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் மற்றும் அதன் தாக்கங்கள் என்ன என்பதை விளக்குவதற்கு ஒரு எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம் டூயல் சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் dual simplex algorithmஇருக்கும்போது இரட்டை மாறியின் தீர்வை எவ்வாறு பார்ப்போம் அல்லது டூயல் சிம்ப்ளக்ஸ் அல்காரிதலிருந்து எப்படி கணக்கிடுவது நாம் இரட்டை தீர்வைப் பார்க்கிறோம் மேலும் இந்த அம்சங்களை அடுத்த வகுப்பில் விரிவாக பார்ப்போம்